வணக்கம் இது ஜெயந்தா சாட்டர்ஜி ஐஐடி கான்பூர் மற்றும் அடுத்த 8 வாரங்களில் சர்விஸ்களை நிர்வகிப்பது குறித்து உங்களுடன் விவாதிப்பதில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன் சர்விஸ்கள் என்றால் என்ன அவை முன்பு எப்படி உணரப்பட்டன இன்று அவை எவ்வாறு உணரப்படுகின்றன மற்றும் சர்விஸ் பிசினஸ் சர்விஸ் இண்டஸ்ட்ரி இன்று எந்த வழியில் மாற்றப்படுகிறது அவர்கள் நாளை எப்படி உணரப்படுவார்கள் பெரும்பாலும் அவர்கள் நாளை நிர்வகிக்கப்படுவார்கள் சர்விஸ் மேலாண்மை சர்விஸ்கள் சந்தைப்படுத்தல் சர்விஸ் செயல்பாடுகள் சர்விஸ்களில் மக்களின் பங்கு இவை நேற்று இன்று மற்றும் நாளை நாம் பார்க்கும் தலைப்புகளாக இருக்கும் நமது சமகால ஆராய்ச்சியில் நாம் அதிக கவனம் செலுத்துவோம் இன்றைய சர்விஸ்களின் முன்னுதாரணத்தை நாம் எவ்வாறு புரிந்துகொள்கிறோம் மற்றும் புதிய கற்றல் என்ன என்பது இந்த வகையான வணிகங்களில் உயர் மட்ட செயல்திறனுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது இவை அனைத்தும் எங்கள் பாடநெறி உள்ளடக்கமாக இருக்கும் மிக முக்கியமாக சர்விஸ் வணிகங்களின் எல்லைக்குள் மட்டும் சர்விஸ் எவ்வாறு மாறுகிறது என்பதை விவாதிப்போம் ஆனால் சர்விஸ் எப்படி ஒரு புதிய தர்க்கத்தை அனைத்து வணிகங்களுக்கும் ஒரு புதிய தத்துவத்தை நமக்கு கொண்டு வருகிறது அறிமுக வீடியோவில் நான் அதைப் பற்றி பேசியது போல் அனைத்து வணிகங்களின் சர்விஸ் தர்க்கம் சர்விஸ் தத்துவத்தின் புதிய வளர்ந்து வரும் முன்னுதாரணத்தை மேலும் விரிவாக்குவோம் இப்போது இன்று சர்விஸ் பொருளாதாரத்தில் மிக மிக முக்கியமான இடத்தைப் பெற்றிருந்தாலும் முந்தைய ஆண்டுகளில் 18 ஆம் நூற்றாண்டில் அது அவ்வாறு இல்லை வைக்கோல் நாட்களில் தொழில்துறை புரட்சி மற்றும் வெகுஜன உற்பத்தி தோன்றிய ஆரம்ப நாட்களில் புதிய பொருட்கள் மற்றும் புதிய வகை தயாரிப்புகளின் தோற்றம் பொருளாதார வல்லுநர்கள் மேலாளர்கள் வணிகர்களின் சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்தியது அந்த நாட்களில் சர்விஸ் செய்வது உதவி செய்வது பயனடைதல் இவை சர்விஸ் ஐ பற்றி நாங்கள் நினைத்த வழக்கமான அர்த்தங்கள் சிறிது காலம் கழித்து தொழில்கள் உருவாகத் தொடங்கியதும் பொருளாதாரங்கள் விரிவடையத் தொடங்கியதும் தொழில்துறை பொருளாதாரம் விரிவடையத் தொடங்கியது பொருட்கள் அல்லது சாதனங்கள் சிறப்பாகச் செயல்பட கூடுதல் உள்ளீடுகளின் தேவைகள் அதிகமாக இருந்தன குறிப்பாக தொழில்நுட்ப உள்ளடக்கம் அறிவு மற்றும் நிபுணத்துவத்தின் தேவையை அதிகரிக்கத் தொடங்கிய போது தயாரிப்புகளைப் பயன்படுத்தி செயல்படத் தொடங்கியது செயல்கள் நிகழ்ச்சிகள் செயல்திறன் முயற்சிகள் போன்றவற்றை நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இன்னும் மிகத் தெளிவாக இவை பொருட்கள் கட்டுரைகள் பொருள்கள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாகக் கருதப்பட்டன அந்த நாட்களில் அதாவது ஆடம் ஸ்மித்திடம் இருந்து இன்று சர்விஸ்கள் பொருட்களைக் காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்ததாகக் கருதப்பட்டன அவை அழியக்கூடியவை அவை தொட்டுணர முடியாதவை மற்றும் பல ஆடம் ஸ்மித்தைப் போலவே நான் உற்பத்தி கூறுகள் பற்றி பேசியுள்ளேன் அவை உண்மையில் பொருட்கள் பொருள்கள் மற்றும் சில வழிகளில் அவர் சர்விஸ்களை பயனற்றதாகக் குறிப்பிட்டார் ஆனால் இன்று நிலைமை வேறு ஜிடிபியில் இன்று ஆதிக்கம் செலுத்தும் சர்விஸ்கள் மிகவும் வளர்ந்த பொருளாதாரங்களின் பொருளாதார அமைப்பு மற்றும் பல வளர்ந்து வரும் பொருளாதாரங்களைக் கூட நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இன்று சர்விஸ்கள் இணை உருவாக்கும் செயலாக கருதப்படுகிறது எங்கள் வணிக சிந்தனை சந்தைப்படுத்தல் சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்தும் பொருட்களின் முன்னோக்கை நாங்கள் கொண்டிருந்தபோது சந்தைப்படுத்தல் மற்றும் வணிகத்தின் முக்கிய அம்சங்களை பரிமாற்ற மதிப்பாக நாங்கள் நினைத்தோம் யாரோ ஒருவர் எதையாவது விரும்பினார்கள் யாரோ எதையாவது வைத்திருந்தார்கள் எனவே வழங்குநர்கள் மற்றும் தேடுபவர்கள் மதிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் அது வணிகத்தின் இயந்திரமாக கருதப்பட்டது ஆனால் இன்று உதாரணமாக இந்த குறிப்பிட்ட அமர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் சர்விஸ் மேலாண்மை குறித்த இந்த குறிப்பிட்ட தலைப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அங்கு நீங்களும் நானும் ஒன்றாக வருகிறோம் இங்கே ஒரு வெற்றிகரமான உற்பத்தி ஈடுபாடு நடக்கும் என்பதை நீங்கள் உடனடியாக உணர முடியும் நீங்கள் உங்கள் நிபுணத்துவத்தையும் உங்கள் அறிவையும் நான் எனது நிபுணத்துவத்தையும் எனது அறிவையும் எனது புரிதலையும் எனது ஆராய்ச்சியையும் கொண்டு வரும்போது நீங்கள் உங்கள் கவனத்தை கொண்டு வருகிறீர்கள் நான் என் உற்சாகத்தை கொண்டு வருகிறேன் எனது பகிர்வு மற்றும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப தளங்களில் ஒரு சிக்கலான நெட்வொர்க்கில் இந்த கூறுகள் இணைந்து புதிய அறிவு தொகுதிகள் சாத்தியக்கூறுகளை உருவாக்குகின்றன மற்றும் உங்களில் சிலர் நாளைய சேவை தொழில்முனைவோராக மாறலாம் என்பது எங்களுக்குத் தெரியும் இந்த ஓரளவு அறிவு தீவிர பரிமாற்றத்திலிருந்து பொருளாதார நடவடிக்கைகளின் புதிய ஸ்ட்ரீம்கள் உருவாக்கப்படும் மற்றும் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நாங்கள் இங்கு ஈடுபட்டுள்ள பரிமாற்ற இணை உருவாக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இன்று எங்களிடம் பல பல சர்விஸ்கள் உள்ளன பல பல பொருளாதார நடவடிக்கைகள் இந்த வழங்குநர்கள் மற்றும் தேடுபவர்கள் ஒரு சிக்கலான நெட்வொர்க்கில் ஒன்றாக வந்தார்கள் சிக்கல்களைத் தீர்க்க தனிப்பட்ட மற்றும் சமூகத் தேவைகளைப் பூர்த்தி செய்ய அல்லது சர்விஸ் உணரப்படும் விதத்திற்கு ஒரு புதிய முழுமையான அர்த்தத்தை வழங்க ஒன்றாக மதிப்புகளை உருவாக்குதல் நான் முன்பு குறிப்பிட்டது போல் இன்று அனைத்து வணிகங்களும் உணரப்படும் விதத்தில் சர்விஸ் வணிகத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் பெரும்பாலான சர்விஸ் வணிகங்களில் ஒரு சோப்பு வாங்கும் உங்கள் செயலுக்கு உரிமை பரிமாற்றம் இல்லை நீங்கள் ஒரு சோப்பு அல்லது பல் பேஸ்டைப் பார்த்தால் உற்பத்தியாளரிடமிருந்து முழு விற்பனையாளருக்கும் விநியோகஸ்தருக்கு சில்லறை விற்பனையாளருக்கும் கடைசியாக நுகர்வோருக்கும் தொடர்ந்து உரிமை பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஏறக்குறைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருவித பணம் மற்றும் தயாரிப்பு பரிமாற்றம் மற்றும் உரிமை மாற்றப்படும் ஆனால் சர்விஸ் இல் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்குச் சென்றால் அல்லது நீங்கள் உங்கள் ஒளியை இயக்கினால் நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் பேக்கேஜ் ஐப் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அதை அனுபவித்து கொண்டு வருவது உங்கள் நண்பர்களாகவும் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒன்றிணைக்கும் சில மனக் கட்டமைப்புகள் உங்கள் மகிழ்ச்சியை மேம்படுத்துகிறது அதனால் இந்த திரைப்படம் அல்லது இசைத் துணை அல்லது ஒரு கல்வி தொடர்பு இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் மூவி ஹால் ஐ வாங்க விரும்பவில்லை உங்கள் ஒளியை இயக்கும்போது மின் உற்பத்தி ட்ரான்ஸ்மிஷன் விநியோக அமைப்பு ஆகியவற்றில் முதலீடுகளில் உள்ள உள்கட்டமைப்பு என்ன என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மூவி ப்ரொஜெக்டர்களையோ அல்லது மூவி ஹால் சுற்றுப்புறத்தையோ வாங்கும் எண்ணம் உங்களுக்கு இல்லை நீங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்த நிபந்தனைகளுக்கும் மற்றும் இந்த உரிமையை மாற்றாததற்கும் பயன்படுத்துகிறீர்கள் இதை நீங்கள் முன்னால் பார்க்கும் இந்த ஐந்து தொகுதிகளிலும் வகைப்படுத்தலாம் இவற்றைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது இவை பெரும்பாலான வணிகங்களின் இயல்பாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனது அறிமுக வீடியோவில் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது இன்று மிகவும் முக்கியமானது இந்த வணிக முன்னுதாரணத்தை உருவாக்கி உரிமை பரிமாற்றம் பயன்படுத்தவும் திரும்ப தேவையில்லை இல்லையெனில் எங்களிடம் ஒரு பொருளாதாரம் உள்ளது இது இயற்கையிலிருந்து வளங்களை எடுத்துக்கொள்வது பொருட்களை உருவாக்குவது மற்றும் உரிமையை மாற்றுவது மற்றும் இறுதியில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய மலை கழிவுகளை உருவாக்குகிறது உண்மையில் தொடர்ச்சியான கழிவு உற்பத்தியின் இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியமானதாகி வருகிறது என்பது பற்றி இன்று நாம் அடிக்கடி கவலைப்படுவதில்லை அனைத்து வணிகங்களையும் ஒரு சேவையையும் தற்காலிகமாக வளங்களை ஒன்றிணைத்து நிபுணத்துவத்தை ஒன்றிணைப்பதன் மூலம் உரிமையை மாற்றியமைக்காமல் மதிப்பு சார்ந்த கூட்டு உருவாக்கத்தை நினைப்பது பொருளாதாரத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வழியாகும் அடுத்த 8 வாரங்களில் பல தொகுதிகளை நாங்கள் செய்வோம் இப்போது இந்த குறிப்பிட்ட தொகுதியை முடிப்பதற்கு முன் நான் அறிமுகப்படுத்தும் சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடிய கருத்துகள் இப்போது உங்கள் திரையில் உள்ளன உலகில் உள்ள எல்லாவற்றையும் x அச்சில் நீங்கள் பார்க்க முடியும் எங்களிடம் இண்டாங்கிபிலிட்டி உள்ளது உயர் உறுதியற்ற தன்மைக்கு குறைந்த உறுதியற்ற தன்மை உள்ளது மற்றும் நீங்கள் உப்பை எடுத்துக் கொண்டால் உப்பு மிகவும் உறுதியானது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தின் ஒரு முனையில் இது லின் ஷோஸ்டாக் வேலை ஆராய்ச்சி மற்றும் மறு முனையில் இருந்து எடுக்கப்பட்டது சரியானது இதை நாம் இணைய வங்கி அல்லது ஆயுள் காப்பீடு என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு விமானப் போர் நாங்கள் உயர் உறுதியிலிருந்து உயர் உறுதியற்ற தன்மைக்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் காணலாம் இது சர்விஸ்களின் ஸ்பெக்ட்ரம் இன்று பெரும்பாலான விஷயங்கள் பெரும்பாலான வணிக ஈடுபாடுகளின் உறுப்புகள் உறுதியானவை மற்றும் ஒரு வகையான ஒருங்கிணைந்த பாணியில் உறுதியற்றவை அதனால்தான் இந்த பாடத்திட்டத்தில் மதிப்புகள் மற்றும் தீர்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டு அமைப்பாக உறுதியான உறுதியற்ற தயாரிப்பு சர்விஸ் ஐப் பற்றி நாம் அடிக்கடி பேசுவோம் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடுடன் இன்றைய இந்த தொகுதியை நான் முடிப்பேன் நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்க விரும்புகிறேன் மேலும் அடுத்த தொகுதியில் நாம் தொடங்குவோம்